இந்த பாடத்தின் பதிமூன்றாவது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பதிமூன்றாவது விரிவுரையில் திசு பொறியியலில் நானோ தொழில்நுட்பம் பற்றி பார்ப்போம் இந்த விரிவுரையில் திசு பொறியியல் மற்றும் அதன் தேவை திசு பொறியியலுக்குத் தேவையான கருவிகள் மற்றும் திசு பொறியியலில் நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளைப் பற்றியும் அறியப் போகிறோம் திசு பொறியியல் என்பது திசு செயல்பாட்டை மீட்டெடுக்கும் பராமரிக்கும் அல்லது மேம்படுத்தும் உயிரியல் மாற்றீடுகளின் வளர்ச்சியை நோக்கி பொறியியல் மற்றும் உயிரியலின் கொள்கைகளைப் பயன்படுத்துகின்ற ஒரு இடைநிலை துறையாகும் நமக்கு திசு பொறியியல் ஏன் தேவை நோயுற்ற அல்லது சேதமடைந்த திசுக்களை மாற்றுவதற்கு திசு பொறியியல் தேவை ஏனெனில் நன்கொடையாளர் மூலமாக திசுக்கள் மற்றும் உறுப்புகள் குறைவாகக் கிடைப்பதால் சேதமடைந்த திசுக்கள் அல்லது உறுப்புகளை அனைத்தையும் நம்மால் மாற்ற முடிவதில்லை மேலும் நாம் வேறொரு நபரிடமிருந்தோ அல்லது வேறு விலங்குகளிடமிருந்தோ உறுப்புகளை எடுத்துக் கொண்டால் நமது நோயெதிர்ப்பு மண்டலம் அதை நிராகரிக்கும் எனவே நோயெதிர்ப்பு மண்டல எதிர்ப்பைக் குறைக்க நம்முடைய சொந்த செல்கள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட திசுக்களைப் பயன்படுத்தலாம் திசு பொறியியல் என்பது உறுப்புகள் அல்லது திசுக்கள் தேவைப்படும் நோயாளிகளுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட உறுப்புகள் மற்றும் திசுக்களை கொண்டு சிகிச்சை அளிக்கும் ஒரு முறை ஆகும் இங்கே திசுக்கள் நோயாளியின் சொந்த செல் மற்றும் பாலிமர் ஸ்கேஃபோல்டிங் கலவையை கொண்டு வடிவமைக்கப்படுகின்றன இங்கே நாம் நோயாளியின் சொந்த செல்களை எடுத்து பாலிமர் ஸ்கேஃபோல்டிங்கில் சேர்க்கிறோம் இதை நாம் ஆய்வகத்தில் வளர்த்து பின்னர் நோயாளிக்குப் பொருத்தலாம் இங்கு நாம் பயன்படுத்தும் பாலிமர் ஸ்கேஃபோல்டிங் இயற்கையான ஈ எம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்ஐ ஒத்திருக்கும் இது செல்களை ஒன்றிணைத்து திசு வடிவத்தில் வளர்ப்பதை முறைப்படுத்தும் இந்த ஸ்கேஃபோல்டிங் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்ஐ போல செல்களைத் தாங்கி செல்கள் வளர்வதை அனுமதிக்கும் இது அதன் துளைகள் வழியே ஊட்டச்சத்துக்கள் ஊடுருவிச் செல்வதை அனுமதிக்கும் இதுவே திசு பொறியியல் ஆகும் இதன் முதற்படி நோயாளியின் உடலில் இருந்து செல்களை எடுத்து அவற்றை ஆய்வகத்தில் வளர்ப்பதாகும் போதுமான எண்ணிக்கையிலான செல்கள் வளர்ந்தவுடன் செல்களை நாம் முப்பரிமாண ஸ்கேஃபோல்டிங்கில் பொறுத்துகிறோம் இந்த ஸ்கேஃபோல்டிங்கில் செல்கள் வளர்ந்த பிறகுநாம் அவற்றை சேதமடைந்த இடத்தில் பொருத்தலாம் இந்த அணுகுமுறையில் சேதமடைந்த தளத்தில் ஒரு உருவாக்கப்பட்ட திசுவை மீண்டும் பொருத்தலாம் இரு பரிமாண ஸ்கேஃபோல்டிங் உடலின் நிலைமைகளை சரியாக பிரதிபலிக்காது மனித உடலின் உள்ளே அனைத்து உறுப்புகளும் முப்பரிமாணத்தில் உள்ளன எனவே நமக்கு ஒரு முப்பரிமாண ஸ்கேஃபோல்டிங் தேவை இதுவே இன் விவோ நிலைமைகளை சரியாகப் பிரதிபலிக்கும் இது செல்களை வளர்ப்பதற்கான ஆதரவாகவும் செயல்பட வேண்டும் திசு பொறியியலுக்குத் தேவையான கருவிகள் செல்கள் ஸ்கேஃபோல்டிங் மற்றும் செல் சிக்னல் ஆகும் முதலில் செல்கள் இது திசுக்களின் உயிருள்ள பகுதியாகும் அடுத்தது ஸ்கேஃபோல்டிங் இது திசுக்கள் அல்லது உறுப்புகளை கட்டமைக்க தேவையான ஆதரவையும் வடிவத்தையும் வழங்குகிறது பயன்படுத்தப்படும் ஸ்கேஃபோல்டிங் மக்கும் தன்மையும் பயோகம்பாட்டிபிள் தன்மையும் கொண்டதாக இருக்க வேண்டும் பயோகம்பாட்டிபிள் தன்மை என்பது அந்தப் பொருள் உயிரியல் அமைப்பிற்கு இணக்கமாக இருக்க வேண்டும் மக்கும் தன்மை என்பது அந்தப் பொருள் சிதையும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டவும் நச்சு விளைவுகளை கொண்டிருக்கவும் கூடாது மூன்றாவது செல் சிக்னலிங் இது ஒரு வளர்ச்சிக் காரணி அல்லது ஹார்மோனாக இருக்கலாம் இது எங்கே எவ்வாறு செல்கள் தெரிந்து வேறுபாடு அடையவேண்டும் என்பதை முடிவு செய்யும் செல் மூலமானது கரு ஸ்டெம் செல்களாகவோ அல்லது வயது வந்த ஸ்டெம் செல்களாகவோ இருக்கலாம் ஸ்கேஃபோல்டிங் உலோகம் பீங்கான் செயற்கை பாலிமர்கள் அல்லது இயற்கை பாலிமர்களாக இருக்கலாம் இவை திசுக்கள் அல்லது உறுப்புகள் வளர ஆதரவாக இருக்கும் மூன்றாவது சிக்னல்கள் அல்லது வளர்ச்சி காரணிகள் வளர்ச்சி காரணிகள் செல் வேறுபாடு அடைதலை கட்டுப்படுத்தும் சில திசுக்களுக்கு செல்களை வேறுபடுத்துவதற்கு இயந்திர சக்தியைப் பயன்படுத்த வேண்டும் ஸ்டெம் செல் என்றால் என்ன இது தொடர்ந்து வேறுபாடு அடையக்கூடிய திறன் கொண்ட செல் ஆகும் எளிமையாக சொல்வதானால்ஸ்டெம் செல் ஒரு விதை போன்றது விதைகளிலிருந்து நீங்கள் செடியைப் பெறுவீர்கள் செடியிலிருந்து நீங்கள் பூவைப் பெறுவீர்கள் மீண்டும் நீங்கள் பழத்தையும் விதைகளையும் பெறமுடியும் இதேபோல் ஸ்டெம் செல்கள் சரியான நிலையில் எந்த வகையான செல்களாகவும் வேறுபடுகின்றன அதற்கு சரியான சிக்னல்களை வழங்கினால் ஸ்டெம் செல்களை உடலில் உள்ள பல்வேறு வகையான செல்களாக வளர்க்க முடியும் நீங்கள் ஸ்டெம் செல்களை பொருத்தமான வளர்ச்சி காரணிகளுடன் தூண்டினால் அவற்றை கல்லீரல் செல்களாகவோ சிறுநீரக செல்களாகவோ அல்லது வேறு எந்த வகையான செல்களாகவோ மாற்றலாம் இந்த செயல்முறை டிஃபரென்ஷியேஷன் என அழைக்கப்படுகிறது ஸ்டெம் செல்கள் மூன்று வகைகளாகும் டோட்டிபோடென்ட் புல்ரிபோடென்ட் மற்றும் யூனிபோடென்ட் ஸ்டெம் செல்கள் பார்க்கவும் Refer Slide Time 0554 கரு ஸ்டெம் செல்களிலிருந்து டோட்டிபோடென்ட் ஸ்டெம் செல்களையும் மற்ற பலவிதமான செல்களையும் நாம் பெற முடியும் அடுத்தது மல்டி பொடெண்ட் ஸ்டெம் செல்கள் எடுத்துக்காட்டாக மெசன்கிமல் ஸ்டெம் செல்கள் எம் சி இதிலிருந்து நாம் பலவகையான செல்களை பெறமுடியும் யூனிபோடென்ட் ஸ்டெம் செல்கள் வேறுபாடு அடையும்போது நாம் ஒரே ஒரு வகை செல்களை மட்டும் பெற முடியும் அடுத்து ஸ்கேஃபோல்டிங்களைப் பற்றி பார்ப்போம் செல்கள் பெரும்பாலும் ஒரு முப்பரிமாண திசு உருவாவதை ஆதரிக்கும் திறன் கொண்ட செயற்கை கட்டமைப்பில் பொருத்தப்படுகின்றன அல்லது விதைக்கப்படுகின்றன இந்த கட்டமைப்புகள் பொதுவாக ஸ்கேஃபோல்டிங் என்று அழைக்கப்படுகின்றன ஸ்கேஃபோல்டிங் பின்வரும் நோக்கங்களில் ஏதேனும் ஒன்றைச் செய்ய வேண்டும் இது செல்களை இணைவதை அனுமதிக்க வேண்டும் இது செல்களுக்கு முக்கிய ஊட்டச்சத்துக்களையும் மற்றும் உயிர்வேதியியல் காரணிகளையும் ஊடுருவிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் இது செல் கட்டத்தின் மீது சில இயந்திர மற்றும் உயிரியல் தாக்கங்களையும் செலுத்த வேண்டும் நாம் வளர்க்க விரும்பும் திசுக்களைப் பொறுத்து பல்வேறு கட்டமைப்புகள் மற்றும் பொருட்களில் ஸ்கேஃபோல்டிங்களை பயன்படுத்த முடியும் நாம் செல்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பொருத்தமான ஸ்கேஃபோல்டிங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில் ஊட்டச்சத்துக்கள் ஊடுருவிச் செல்ல போதுமான துளைகள் இருக்க வேண்டும் அது பயோகம்பாட்டிபிள் ஆகவும் நோயாளிக்கு தீங்கு விளைவிக்காமலும் இருக்க வேண்டும் திசு பொறியியலில் உள்ள படிகளைப் பார்ப்போம் முதல் விஷயம் என்னவென்றால் நாம் பொருத்தமான செல் மூலத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் பொருத்தமான ஸ்கேஃபோல்டிங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் செல்களை ஸ்கேஃபோல்டிங்கில் சேர்த்து அவற்றை வளர்க்க வேண்டும் செல்கள் தயாரானதும் அவற்றை மனித உடலில் பொருத்த வேண்டும் நன்கு வடிவமைக்கப்பட்ட ஸ்கேஃபோல்டிங் மற்றும் உகந்த செல் வளர்ச்சி நிலைமைகளைப் பயன்படுத்தி தோல் எலும்பு மற்றும் குருத்தெலும்பு உள்ளிட்ட திசுக்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக வளர்க்கப்பட்டுள்ளன ஆனால் கல்லீரல் இதயம் மற்றும் நுரையீரல் போன்ற சில சிக்கலான உறுப்புகள் அவற்றின் சிக்கலான வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் காரணமாக இன்னும் ஆராய்ச்சியிலேயே உள்ளன மேலும் இந்த உறுப்புகளுக்கு பல வகையான செல்கள் தேவைப்படுகின்றன அதனால்தான் செயற்கை கல்லீரல் இதயம் அல்லது நுரையீரலை உருவாக்குவது மிகவும் கடினமாக உள்ளது தோல் திசு பொறியியலுக்கு உதாரணத்தைப் பார்ப்போம் உங்கள் தோலில் ஒரு காயம் இருந்தால் நீங்கள் தோலில் உள்ள சில செல்களை இழக்கிறீர்கள் தோல் சுருங்கி வடுவை உருவாக்குகிறது சேதமடைந்த செல்களை தோல் செல்கள் ஏற்றப்பட்ட ஸ்கேஃபோல்டிங் கொண்டு மாற்றம் செய்யும்போது தழும்பு ஏதும் இன்றி தோல் சரியாகிறது சரிசெய்வது என்று தோலை எவ்வாறு சரி செய்வது என்று பார்ப்போம் இதற்கு இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று இன் விட்ரோ மற்றொன்று இன் விவோ இன் விட்ரோ அணுகுமுறையில் செல்களையும் மற்றும் பிற சீராக்கிகளையும் திசு ஈரடுக்கில் சேர்த்து ஹோஸ்டில் பொருத்துவோம் இன் விவோ அணுகுமுறையில் நாம் ஸ்கேஃபோல்டிங்கை ஹோஸ்டில் வைத்து செல்களை சேர்ப்போம் திசுக்கள் ஹோஸ்டுக்குள் மீண்டும் வளரும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு ஸ்கேஃபோல்டிங் ஒட்டப்பட்ட காயத்தைக் கவனியுங்கள் இதில் ஸ்கேஃபோல்டிங் இருப்பதால் சுருக்கம் இல்லாமல் புதிய திசு வளர்கிறது இதில் தழும்பு இல்லை இங்கு ஸ்கேஃபோல்டிங் வைக்கப்பட வில்லை என்றால் தோல் சுருக்கம் ஏற்பட்டு தழும்பு உண்டாகும் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே ஒரு வயது வந்த எலியில் கல்லீரல் காயத்தின் மாதிரியை பார்க்கிறோம் இங்கு நாம் ஒரு வயதுவந்த எலியின் கல்லீரலில் காயத்தை ஏற்படுத்தி அதில் கல்லீரல் செல்கள் பொருத்தப்பட்ட ஸ்கேஃபோல்டிங்ஐ வைக்கிறோம் இது காயத்தை ஆற்றுகிறது ஸ்கேஃபோல்டிங் இல்லாத காயம் ஆறவில்லை திசு பொறியியலில் நமக்கு ஏன் நானோ தொழில்நுட்பம் தேவை என்பதைப் பார்ப்போம் நீங்கள் மைக்ரோ துளை ஸ்கேஃபோல்டிங்களைப் பயன்படுத்தும்போது செல்கள் சரியாக இணைய முடியாது ஆனால் நீங்கள் நானோ ஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங்களைப் பயன்படுத்தும்போது செல்கள் ஆயிரக்கணக்கான நானோ இழைகளுடன் எளிதாக இணைய முடியும் செல்களின் அளவு மைக்ரோ மீட்டரில் இருக்கும் எனவே நீங்கள் மைக்ரோ துளை ஸ்கேஃபோல்டிங் அல்லது மைக்ரோஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங்களைப் பயன்படுத்தும்போது அது செல்லின் அளவோடு பொருந்தாது ஆனால் நீங்கள் நானோ ஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங்களைப் பயன்படுத்தும்போது அது எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் போலவே இருப்பதால் ஒரு செல் ஆயிரக்கணக்கான நானோ ஃபைப்ரஸுடன் இணைய முடியும் எனவே மைக்ரோஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங்கில் உள்ள செல்கள் ஸ்கேஃபோல்டிங்குடன் ஒருபுறமும் வளர்ச்சி ஊடகத்துடன் மறுபுறமும் உறவைக் கொண்டுள்ளன எனவே ஒப்பிடுகையில் செல்கள் நானோ ஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங்குடன் இயற்கையான சூழலில் இருக்கின்றன நாம் மைக்ரோ துளைகள் ஸ்கேஃபோல்டிங்களைப் பயன்படுத்தும்போது சில செல்கள் ஓரளவு ஆதரவுடன் பிணைக்கப்படுகின்றன மேலும் சில வளர்ச்சி ஊடகத்தில் நீண்டு உள்ளன நீங்கள் மைக்ரோ ஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங்களைப் பயன்படுத்தும்போது செல்கள் ஃபைபரின் அச்சில் வளர்கின்றன இது ECM உடன் சரியாக பொருந்துவதில்லை ஆனால் நீங்கள் நானோ ஃபைபரைப் பயன்படுத்தும்போது ஃபைபர் அளவு நானோ மீட்டர் வரம்பிலும் உங்கள் செல் மைக்ரோ மீட்டர் வரம்பிலும் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் மிகத்துல்லியமாக எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் போலவே ஆயிரக்கணக்கான நானோ இழைகளை பிணைத்து இணைக்க முடியும் இதனால்தான் திசு பொறியியல் பயன்பாடுகளுக்கு நானோ ஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங் தேவைப்படுகிறது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபைபர் மேட்ரிக்ஸ் 50 முதல் 500 மிமீ விட்டம் வரை இருக்கும் செல்லின் அளவு 10 முதல் 100 மைக்ரோமீட்டர் வரை இருக்கும் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் எடுக்கப்பட்ட படங்களில் ஒரு செல் ஆயிரக்கணக்கான நானோ இழைகளுடன் பிணைக்கப்பட்டு இருப்பதை காணலாம் திசு பொறியியலுக்கான நானோ இழைகளை உருவாக்க என்ன நுட்பங்கள் உள்ளன முதலாவது சுய அசெம்பிளி இரண்டாவது ஃபேஸ் செபரேஷன் மற்றும் மூன்றாவது எலக்ட்ரோ ஸ்பின்னிங் இந்த நுட்பங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் சுய அசெம்பிளி புரத நானோ தொழில்நுட்பத்தைப் பற்றிய முந்தைய உரைகளில் ஒன்றில் விளக்கப்பட்டுள்ளது இங்கே நாம் ஹைட்ரோஃபிலிக் தலை மற்றும் ஹைட்ரோபோபிக் வால் கொண்ட பெப்டைட்களைப் பயன்படுத்தி சுய அசெம்பிளி மூலம் முப்பரிமாண ஸ்கேஃபோல்டிங்களை உருவாக்கலாம் நீங்கள் பதினாறு அமினோ அமிலங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட பெப்டைடைப் போலார் மற்றும் நான் போலார் என மாற்றி மாற்றி வருமாறு பயன்படுத்தும்போது அது நிலையான β இழைகளையும் β ஷீட்களையும் உருவாக்குகிறது இது நல்ல ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் ஹைட்ரோஃபிலிசிட்டி கொண்ட நானோ இழைகளை உருவாக்குகிறது சுய அசெம்பிளி மூலம் இந்த வழியில் நாம் முப்பரிமாண நானோ ஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங்கை உருவாக்க முடியும் அடுத்தது ஃபேஸ் செபரேஷன் இது ஒரு பாலிமரை அதிக வெப்பநிலையில் கரைப்பான் ஒன்றில் கரைத்து வெப்பநிலையை குறைப்பதன் மூலம் ஒரு திரவ திரவ அல்லது திட திரவ ஃபேஸ் செபரேஷன் அடைய முடியும் இங்கே நமக்கு பலவிதமான வடிவங்களும் ஒழுங்கற்ற துளைகளும் கிடைக்கும் இது சுய அசெம்பிளி செயல்முறையை விட எளிமையானது நாம் ஃபேஸ் செபரேஷன் ஐப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் இது வெப்பம் மூலமாக தூண்டப்பட்ட ஃபேஸ் செபரேஷன் நுட்பமாகும் ஒரு குறிப்பிட்ட துளை அளவுடன் ஸ்கேஃபோல்டிங்கை உருவாக்க இது முக்கியமாக பயன்படும் இந்த முறையில் பாலிமர் நிறைந்த கட்டத்தையும் பாலிமர் குறைந்த ஒரு கட்டத்தை உருவாக்குமாறு கரைசலின் வெப்பநிலை சரிசெய்யப்படுகிறது பின்னர் கரைப்பான் அகற்றப்பட்டு பாலிமர் நிறைந்த கட்டம் ஒரு நுண்ணிய துளையுடன் கூடிய திடமான அமைப்பை உருவாக்குகிறது பின்னர் அது உறை நிலையில் உலர வைக்கப்படுகிறது பாலிமர் செறிவு கரைப்பான் வகை மற்றும் கட்டப் பிரிவின் வெப்பநிலையை சரிசெய்வதன் மூலம் மாறுபட்ட ஃபைபர் விட்டம் மற்றும் துளை அளவு கொண்ட நானோ ஃபைப்ரஸ் ஸ்கேஃபோல்டிங்கை உருவாக்க முடியும் 50 முதல் 500 நானோ மீட்டர் வரையிலான இழைகளை எளிதில் உருவாக்க முடியும் இவை எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் போலவே இருக்கும் ஃபேஸ் செபரேஷன் இல் கரைப்பான் உடன் பாலிமர் கலக்கப்பட்டு வெப்பநிலையைப் பொறுத்து கரைசல் உருவாகிறது வெப்பநிலையை மாற்றுவதன் மூலம் நாம் வெவ்வேறு நுண்ணிய நாரால் ஆக்கப்பட்ட ஸ்கேஃபோல்டிங்கை பெறலாம் இந்த முறையின் குறைபாடுகள் என்னவென்றால் இதில் சிறிய எண்ணிக்கையிலான பாலிமர்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் அடுத்த அணுகுமுறை எலக்ட்ரோ ஸ்பின்னிங் நுட்பமாகும் இது பாலிமர் கரைசலில் இருந்து இழைகளை உருவாக்க உயர் ஸ்டாடிக் மின்னழுத்தங்கள் பயன்படுத்தப்படும் ஒரு செயல்முறை ஆகும் இங்கே நாம் மைக்ரான் முதல் நேனோ மீட்டர் வரை அளவுள்ள இழைகளை பெறலாம் உற்பத்தி செய்யப்பட்ட இழைகளின் பரப்பளவிற்கு கொள்ளளவு இருக்கும் உள்ள விகிதம் மிக அதிகம் எலக்ட்ரோ ஸ்பின்னிங் பயன்படுத்தி நானோ ஃபைபர்களை உருவாக்குவது எப்படி ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம் இது ஒரு பஞ்சு மிட்டாய் போன்றது பஞ்சு மிட்டாயில் சர்க்கரைப்பாகு பயன்படுத்தப்படுகிறது சிறிய துளைகள் வழியாக கரைசல் வெளியேறும்போது ஃபைபர் சுற்றப்பட்டு மெல்லியதாக இழுக்கப்படுகிறது அது ஒரு நார் போன்ற அமைப்பை உருவாக்கும் எலக்ட்ரோ ஸ்பின்னிங் அமைப்பிற்கும் இதே கொள்கை பயன்படுத்தப்படுகிறது நானோ மீட்டர் அளவில் விட்டம் கொண்ட இழைகளை உற்பத்தி செய்வதற்கு இது சிறந்த முறையாகும் இந்த அமைப்பில் உயர் மின்னழுத்த மின்சக்தியுடன் இணைக்கப்பட்ட சிரிஞ்ச் உள்ளது ஸ்பின்னெரெட்டுக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில் அதிக மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தும்போது ஒரு பாலிமர் திரவம் மெதுவாக ஸ்பின்னெரெட் வழியாக வெளியேற்றப்பட்டு பாலிமர் துளி அதன் பரப்பு இழுவிசையால் பிடிக்கப்பட்டு மின்னூட்டம் பெறுகிறது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னூட்டம் பெற்ற பிறகு இந்த பாலிமர் ஒரு கூம்பு வடிவத்தை அடைகிறது இது டெய்லர் கூம்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த துளியிலிருந்து தப்பிச் செல்லும் இழை நானோ ஃபைபரை உருவாக்குகிறது இங்கே மின் புலம் சிரிஞ்சின் நுனியில் உள்ள பாலிமர் கரைசலின் ஒரு துளியை இழுத்து சிறிய திரவ இழைகளை வெளியே இழுக்கிறது சேகரிப்புத் தகட்டை நெருங்கும்போது இது மிகவும் மெல்லியதாக இழுக்கப்படுகிறது பாலிமர் கரைசலின் பாகுத்தன்மையையும் ஸ்பின்னெரெட்டிற்கும் சேகரிப்பானுக்கும் இடையிலான தூரத்தையும் சரிசெய்வதன் மூலம் நானோ ஃபைபரின் அளவுகளை எளிதாகக் கட்டுப்படுத்தலாம் ஸ்பின்னெரெட்டுக்கும் சேகரிப்பானுக்கும் இடையிலான தூரம் மிகவும் முக்கியமானது தூரத்தை குறைத்தால் மைக்ரோ சைஸ் ஃபைபர் கிடைக்கும் சேகரிப்பானை வெகுதூரம் நகர்த்தும்போது தொடர்ச்சியான ஃபைபர் கிடைக்காது உடைந்த இழைகள் கிடைக்கும் எலக்ட்ரோ ஸ்பின்னிங் செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் இருக்கக்கூடும் கலெக்டர் நிலையாக இருக்கலாம் அல்லது சுழற்சியில் இருக்கலாம் சுழலும் கலெக்டர் நிலையான கலெக்டர் பயன்படுத்தும்போது முறையே சீரான மற்றும் சீரற்ற இழைகள் கிடைக்கும் அனைத்து இழைகளும் சுழலும் கலெக்டருக்குள் உருட்டப்படுகின்றன சீரமைக்கப்பட்ட இழைகள் கிடைக்கும் ஆனால் நிலையான கலெக்டரைப் பயன்படுத்தும்போது சீரற்ற இழைகள் கிடைக்கும் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கின் மூலம் இழைகளைப் பார்க்கும்போது சுழலும் கலெக்டரில் அழகான சீரான இழைகளும் நிலையான கலெக்டரில் சீரற்ற இழைகளையும் பார்க்க முடியும் எலக்ட்ரோ ஸ்பின்னிங் மூலம் இந்த இழைகளை செய்வதின் முக்கிய நன்மை என்னவென்றால் இது ஒரு எளிய கருவியாகும் இதில் பல பாலிமர்களை மோனோமர் மட்டத்தில் அல்லது ஃபைபர் மட்டத்திலும் ஸ்கேஃபோல்டிங் மட்டத்திலும் இணைக்க முடியும் பாலிமரின் செறிவு மற்றும் பாகுத்தன்மையை மாற்றுவதன் மூலம் நாம் ஃபைபர் விட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் மேலும் ஃபைபர் நீளம் இந்த முறையால் வரம்பற்றதாக இருக்கும் நானோ ஸ்கேபோல்டிங்கை பற்றியும் ஒவ்வொரு முறையின் நன்மைகள் மற்றும் தீமைகள் ஆகியவற்றைப் பற்றியும் பார்ப்போம் சுய அசெம்பிளி செய்வது மிகவும் கடினம் ஆனால் இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை நெருக்கமாக பிரதிபலிக்கும் நானோ ஃபைபர் ஸ்கேபோல்டிங்கை உருவாக்குகிறது சரியான கட்டுப்பாடு இல்லாதிருத்தல் சிறு இழைகளை மட்டுமே உருவாக்குதல் குறைவான அளவு மட்டுமே கிடைத்தல் ஆகியவை இதன் குறைபாடுகளாகும் சுய அசெம்பிளியை விட பேஸ் செபரேஷன் எளிதானது இங்கே நாம் குறிப்பிட்ட துளை அளவுடன் கூடிய குறிப்பிட்ட மெக்கானிக்கல் பண்புகளை கொண்ட இழைகளை உருவாக்கலாம் நாம் ஒவ்வொரு முறை தயாரிக்கும் போதும் ஒரே மாதிரி தயாரிக்க முடியும் ஆனால் இது ஆய்வக அளவில் ஒரு குறிப்பிட்ட சில இழைகளுக்கு மட்டுமே பொருந்தும் எலக்ட்ரோஸ்பின்னிங் மிகவும் எளிதானது மற்றும் செலவு குறைந்ததாகும் இந்த முறையால் நாம் நீண்ட மற்றும் தொடர்ச்சியான இழைகளை உருவாக்க முடியும் மேலும் நாம் சீரான இழைகளையும் தேவைப்படும் மெக்கானிக்கல் பண்புகள் அளவு மற்றும் வடிவம் கொண்ட இழைகளையும் உருவாக்கமுடியும் இந்த முறையின் வரம்புகள் என்னவென்றால் சில சமயம் நாம் கரிம கரைப்பான்களைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் முப்பரிமாண பிந்தைய கட்டமைப்பின் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை நானோ இழைகளை உருவாக்குவதற்கான ஒவ்வொரு முறையின் நன்மைகள் மற்றும் தீமைகள் ஆகியவற்றை நாம் பார்த்தோம் நீங்கள் நானோ இழைகள் அல்லது ஏதேனும் நானோ ஸ்கேப்போல்ட்டிங்களை உருவாக்கும் போதெல்லாம் முதல் முக்கியமான விஷயம் உங்கள் பொருளின் ஹைட்ரோஃபிலிசிட்டி ஆகும் பயன்படுத்தப்படும் பொருள் ஹைட்ரோஃபிலிக் ஆக இருக்கும்போது மட்டுமே அது செல்களை இணைத்து நன்றாக வளர அனுமதிக்கும் தொடர்பு கோண அளவீடுகளைப் பயன்படுத்தி ஒரு பொருளின் ஹைட்ரோஃபிலிசிட்டியை எவ்வாறு அளவிடுவது இங்கே நாம் ஒரு சொட்டு தண்ணீரை ஒரு திடப்பரப்பில் வைக்க வேண்டும் திடப்பொருளின் மீது நீர்த்துளியின் ஒரு தொடுகோடு ஒரு தொடர்பு கோணத்தை உருவாக்குகிறது நீங்கள் நானோ ஃபைபர் ஸ்கேப்போல்டிங் மீது ஒரு சொட்டு நீரைச் சேர்ப்பீர்கள் ஒரு தொடர்பு கோண அளவீட்டு அமைப்பை பயன்படுத்தி நீங்கள் தொடர்பு கோணத்தை அளவிட முடியும் நீர் துளி 90 டிகிரிக்கு குறைவான தொடர்பு கோணத்தைக் கொடுத்தால் பொருள் ஹைட்ரோஃபிலிக் ஆகும் தொடர்பு கோணம் 90 டிகிரிக்கு மேல் இருந்தால் அது ஹைட்ரோபோபிக் என்று பொருள் தொடர்பு கோணம் 150 டிகிரிக்கு மேல் இருந்தால் பொருள் சூப்பர் ஹைட்ரோபோபிக் ஆகும் இந்த எளிய பரிசோதனையைப் பயன்படுத்தி நானோ பொருள் அல்லது நானோ ஸ்கேப்போல்டிங் ஹைட்ரோஃபிலிக் தன்மை கொண்டதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம் இப்போது திசு பொறியியலில் நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளைப் பற்றி விவாதிப்போம் நானோ தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி பல நானோ கட்டமைப்புகள் நானோ கிராட்டிங்ஸ் நானோ ஃபைபர்கள் மற்றும் நானோ குழிகளை உருவாக்கலாம் உயிருள்ள செல்கள் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸில் உள்ள நானோ அளவிலான இடவியல் வடிவங்களுக்கு அதிக சென்சிட்டிவ் ஆனவை இந்த செல் நானோ டோபோகிராபி இடைவினைகள் செல் உருவ அமைப்பை தீர்மானிக்கின்றன மேலும் இது செல் வேறுபாட்டைத் தூண்டும் நானோகிராட்டிங்ஸ் அல்லது நானோ ஃபைபர்கள் செல்லுலார் வேறுபாட்டையும் செல்லுலார் சிக்னலையும் தூண்டக்கூடும் நாம் கார்டியோமியோசைட்டுகளின் உதாரணத்தைப் பார்ப்போம் இது உங்கள் உறுப்பு மற்றும் இது இயற்கையான திசு அமைப்பு கார்டியோமியோசைட்டுகள் எனவே இது உருவாக்கப்பட்ட ஸ்கேப்போல்டு இங்கே வரிப்பள்ளம் கொண்ட அரேக்கள் கார்டியோமியோசைட்டுகளின் நீட்டிப்பு மற்றும் சீரமைப்பை மேம்படுத்தலாம் உங்களிடம் இந்த வகையான நானோ கட்டமைப்புகள் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் கார்டியோமியோசைட்டுகளை மெக்கானிக்கல் ஆக இணைக்கிறது மேலும் இந்த நானோகிரூவ் செய்யப்பட்ட மேற்பரப்பு இயற்கையான திசு கட்டமைப்பை பிரதிபலிக்கும் வகையில் செல்லை சீராக்குகிறது அடுத்த எடுத்துக்காட்டு எபிதீலியல் செல்கள் இங்கே எபிதீலியல் செல்கள் போலரைஸ் செய்யப்பட்டு பிற செல்களுடன் ஒட்டப்படுகின்றன மேற்பரப்பு நானோ ஃபைபர்களை மேற்பரப்பு மூலக்கூறுகளாக மாற்றியமைக்கும்போது திசுவின் கட்டமைப்பு இயற்கையான திசுவை போலவே இருக்கும் அடுத்த உதாரணம் எலும்பு ஆஸ்டியோபிளாஸ்ட்கள் எலும்பு மேட்ரிக்ஸால் இன்ஃப்ளுயன்ஸ் செய்யப்படுகின்றன நாம் எலும்பைப் போன்ற நுண்ணிய அமைப்பைக் கொண்ட ஹைட்ராக்ஸிபடைட் நானோ கட்டமைப்புகளை செய்ய முடியும் இந்த நானோ கட்டமைப்புகள் ஆஸ்டியோஜெனீசிஸ் அல்லது எலும்புகளின் உருவாக்கத்தை மேம்படுத்தலாம் வளர்ச்சி காரணிகளைக் கொண்டிருக்கும் காந்த நானோ துகள்களுடன் கூடிய இந்த வகையான ஸ்கேப்போல்டிங்களும் உண்டு அவை வெளிப்புற காந்தப்புலத்தைப் பயன்படுத்தும்போது அது வளர்ச்சி காரணிகளை வெளியிடும் இப்போது செல்கள் பலவிதமான இயந்திற விசைகளுக்கு உட்படுத்தப்படும் அப்போது அது ஜீன் எக்ஸ்பிரஷன் ஐ தூண்டும் அதனால் பலவிதமான புரதங்கள் உற்பத்தி செய்யப்படும் இது மெக்கானோ ட்ரான்ஸ்டக்சன் என்று அழைக்கப்படுகிறது நரம்பு செல்களை திசு பொறியியல் மூலம் உற்பத்தி செய்யலாம் நானோ ஃபைபர்களில் வளர்ச்சி காரணிகளுடன் துணை செல்களை நாம் இணைக்க முடியும் இது நரம்பு செல் திசு பொறியியலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் குருத்தெலும்பு செல்களை எவ்வாறு திசுவடிவமைப்பு செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் மூட்டு குருத்தெலும்பு என்பது எலும்பின் கடைசிப் பகுதியை சூழ்ந்திருக்கும் ஒரு இணைப்பு திசு ஆகும் இது உராய்வில்லாத இயக்கத்தை வழங்குவதோடு மூட்டுகளின் எலும்புகளைப் பாதுகாக்கிறது இந்த செல்களை ஒரு ஸ்கேப்போல்டிங் மீது நாம் விதைக்க முடியும் மேலும் நீங்கள் பொருத்தமான சூழலில் வளர்ச்சி காரணிகளைச் சேர்க்கும்போது நானோகாம்போசைட் செயற்கை ஸ்கேப்போல்டிங்கில் குருத்தெலும்பு செல்களை உருவாக்கும் இதை ஊசி மூலம் செலுத்தலாம் அல்லது மூட்டு குருத்தெலும்பு சேதமடைந்த நோயாளிக்கு இம்ப்ளான்ட் செய்யலாம் அடுத்து நாம் எலும்பு செல்களை உற்பத்தி செய்யலாம் எலும்பு என்பது உடலின் எலும்புக்கூட்டை உருவாக்கும் இணைப்பு திசுக்களின் சிறப்பு வடிவமாகும் எனவே எலும்பு அமைப்பையும் அதன் பண்புகளையும் பிரதிபலிப்பது நானோ தொழில்நுட்பம் மற்றும் பொருள் அறிவியல் துறைகளில் ஒரு முக்கியமான எல்லையை முன்வைக்கிறது பொருள் அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தின் உதவியைப் பயன்படுத்துவதன் மூலம் எலும்பைப் உருவாக்க முடியும் எலும்பு ஸ்கேப்போல்ட்டிங்கைப் போலவே இருக்கும் ஹைட்ராக்ஸிபடைட் மற்றும் கொலாஜன் ஆகியவற்றால் ஆன செயற்கை உயிர் பொருட்களை இங்கே பயன்படுத்தலாம் எலும்பு மஜ்ஜை ஸ்டெம் செல்களை நாம் சேர்க்கும் போது இது சேதமடைந்த எலும்பை மீண்டும் உருவாக்கும் இப்போது நாம் நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் வாஸ்குலர் செல் திசு பொறியியலைப்பற்றிப் பார்ப்போம் இங்கே நாம் நோயாளியிடமிருந்து செல்களை அறுவடை செய்து ஆய்வக நிலையில் செல்களை வளர்க்கலாம் அதே நேரத்தில் நாம் பன்றியிலிருந்து தமனிகளை அறுவடை செய்து டி செல்லுலரைசிங் செயல்முறையைச் செய்யலாம் தமனியில் உள்ள அனைத்து செல்களையும் அகற்றி கிடைக்கும் தமனி மேட்ரிக்ஸை நாம் பயன்படுத்தலாம் நாம் அதற்கு மேல் மனிதர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட செல்களைச் சேர்த்து போர்சின் மேட்ரிக்ஸை நோயாளி செல்களுடன் மறு உருவாக்கம் செய்கிறோம் இது நன்கு வளர்ந்து முதிர்ச்சியடையும் போது செயல்பாடு உள்ள வாஸ்குலர் கிராஃப்ட் உருவாகும் எனவே இங்கே நாம் பன்றியிலிருந்து வரும் தமனிகளையும் மனிதரிடமிருந்து வரும்செல்களையும் சேர்த்து செயல்பாடு உள்ள வாஸ்குலர் கிராப்ட்க்கு பயன்படுத்துகிறோம் அடுத்த உதாரணம் நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் கல்லீரல் செல் திசு பொறியியல் மைக்ரோ மற்றும் நானோ தொழில்நுட்பங்களின் உதவியுடன் கல்லீரலைப் போலவே இருக்கும் மைக்ரோ நானோ கட்டமைப்புகளை உருவாக்கலாம் நாம் அதில் ஹெபடோசைட் செல்களைச் சேர்க்கும்போது அது முழுமையான கல்லீரலை வளரவைக்கும் பல் திசு பொறியியலுக்கு நானோ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தலாம் இங்கே நாம் பல் கூழ் ஸ்டெம் செல்களை எடுத்து ஸ்கேபோல்டிங்கில் சேர்க்கலாம் ஸ்கேபோல்டிங் கொலாஜன் அல்லது ஹைலூரோனிக் அமிலத்தால் ஆனதாக இருக்கலாம் செல்கள் வளர்ந்தவுடன் நாம் அல்வியோலர் எலும்பில் பொருத்தலாம் பல் கூழ் பல் திசுக்களை மீண்டும் வளர்க்கும் அடுத்த பயன்பாடு திசு பொறியியலில் நானோ சாதனங்கள் இங்கே முப்பரிமாண பிரீ ஸ்டாண்டிங் நானோவைர் டிரான்சிஸ்டர் லோக்கல் ப்ரோப்கள் மின் பதிவை செய்கின்றன இந்த ப்ரோப்கள் நானோவையரால் செய்யப்பட்டவை இந்த சாதனம் உயிருள்ள செல்களின் சவ்வுக்குள் ஊடுருவி செல்லுக்குள் உள்ளார்ந்த சிக்னல்களை அளவிட பயன்படுகிறது திசு பொறியியல் சேதமடைந்த திசுக்கள் அல்லது சேதமடைந்த உறுப்புகளை மாற்றுவதற்கு செயற்கை திசுக்களை உருவாக்குவதற்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லை சில உணவாக சாப்பிடக்கூடிய திசுக்களை உருவாக்குவதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக டெஸ்ட் டியூபில் உருவாக்கப்படும் பர்கர்கள் இங்கே திசுக்கள் விலங்குகளின் தசையிலிருந்து எடுக்கப்பட்டு அதிலிருந்து ஸ்டெம் செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன தசை செல்கள் அவற்றை மொத்தமாக வளர்ப்பதற்கான அழுத்தத்தின் கீழ் வளர்க்கப்படுகின்றன இந்த புதிய தசை நார்கள் துண்டாக வெட்டப்பட்டு பர்கர்களாக மாற்றப்படும் இது இறைச்சி கூடங்களில் ஏராளமான விலங்குகளை கொல்லப்படுவதை தவிர்க்கும் பன்றியிலிருந்து தட்டுக்கு மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இது நேச்சர் ஆய்வு இதழில் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரை இங்கே ஆராய்ச்சியாளர்கள் உண்ணக்கூடிய இறைச்சியை வளர்ப்பதற்கு திசு பொறியியல் நுட்பத்தை மாற்றியமைக்கின்றனர் திசு பொறியியல் என்பது சேதமடைந்த உறுப்பு அல்லது பயோமெடிக்கல் பயன்பாட்டிற்கான செயற்கை திசுக்களை உருவாக்குவது மட்டுமல்ல நாம் உண்ணக்கூடிய இறைச்சியையும் செய்யலாம் பன்றியிலிருந்து ஒரு சிறிய பயாப்ஸி எடுத்து செல்களை வளர்க்கவும் செல்கள் பெருக்க விலங்கு பொருள் இல்லாத வளர்ச்சி சீரம் சேர்த்து இயந்திர விசையையும் கொடுக்கும்போது அது தசை செல்களை ஒத்த இறைச்சி கிடைக்கும் பின்னர் நாம் தசை கீற்றுகளை அரைத்து இரும்பு மற்றும் வைட்டமின்களை சேர்க்கலாம் இறுதியாக நாம் சமைத்து உணவாக உண்ணலாம் இந்த எடுத்துக்காட்டுகளிலிருந்து திசு பொறியியல் என்பது பயோமெடிக்கல் பயன்பாடுகளுக்கு மட்டுமல்ல என்பதை அறிந்தோம் உண்ணக்கூடிய இறைச்சியை வளர்ப்பதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் சுருக்கமாக இந்த விரிவுரையில் திசு பொறியியல் என்றால் என்ன நமக்கு ஏன் திசு பொறியியல் தேவை என்பதையும் திசு பொறியியலுக்குத் தேவையான கருவிகள் என்ன என்பதையும் கற்றுக் கொண்டோம் திசு பொறியியலில் நானோ தொழில்நுட்பத்தின் பல்வேறு பயன்பாடுகள் என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் எனது விரிவுரையை இத்துடன் முடிக்கிறேன் எனது விரிவுரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரசியமான விரிவுரையில் உங்களை நான் சந்திக்கிறேன்